அனைவருக்கும் வணக்கம்ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர்களில் முதல் தொகுதிக்கு செல்வோம் தொகுதி I இல் ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளின் முக்கியத்துவம் பற்றி உங்களுடன் பேசினோம் தகவல்தொடர்பு அமைப்புகள் எவ்வாறு இன்று நாம் காணும் டேட்டா ரேட்ஸ் ஐ அதிகரிக்கின்றன என்பதை பேசினோம் வீடியோ ஆன் டிமாண்ட் உலகம் முழுவதும் இமெயில்களை அனுப்பவும் ஒரு டேட்டாவை பகிரவும் இது உங்களை அனுமதிக்கிறது முக்கியமான ஒன்று கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆல் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் படிப்படியாக மிகவும் சிக்கலானதாகிறது இது மிகவும் சிம்பிள் மாடுலேஷன் டெக்னாலஜி மாடுலேஷன் ஒரு செயல்முறையாகத் தொடங்கியது தேவையான டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அவை பல்வேறு வடிவங்களில் வந்து பின்னர் வரும் அந்த டேட்டாவை ஆப்டிகல் வழிமுறையாக மாற்றுவதன் மூலம் அதன் சிறப்பியல்புகளுடன் ஆப்டிகல் ஃபைபர் சிறப்பாக பொருந்த முடியும் எனவே ஆரம்ப தலைமுறைகளில் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களில் மாடுலேஷன் மிகவும் எளிமையானது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பயன்படுத்தி ஒளியின் தீவிரத்தை வேறுபடுத்துவது பற்றி பேசுவதாகும் எனவே நீங்கள் எல் டி அல்லது லேசராக இருக்கும் லைட் சோர்ஸ் தீவிரத்தை வேறுபடுத்த வேண்டியிருந்தது தற்போது நீண்ட முழு ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்இல் லேசர் பயன்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் எடுத்துக்கொண்ட லேசர் சக்தியை பொருத்து அதன்படி மாடுலேஷன் சிக்னல் மாறுபடும் எனவே மாடுலேஷன் சிக்னல் 1's மற்றும் 0's வடிவத்தில் குறிக்கப்படுகிறது மற்றும் 1 அல்லது 0 வடிவத்தில் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் லெவல் ஆல் குறிக்கப்படுகிறது இந்த வோல்டேஜ் லெவல் ஐ ஆப்டிகல் இன்டன்சிட்இஸ் அல்லது ஆப்டிகல் பவர்ஸ் ஆக எளிமையாக மாற்ற வேண்டும் அந்த திட்டத்தில் ஒரு பிட் 0 வரும்போது ஆப்டிகல் பவர் அல்லது 0 ஆப்டிகல் பல்ஸ் அனுப்புவதில்லை மாடுலேஷன் டேட்டா மற்றும் அதைக் குறிக்க ஆப்டிகல் பவர் அனுப்புகிறீர்கள் ஒரு பிட் 1 கிடைக்கிறது எனவே இந்த வகையான எளிய ON OFF கீயிங் ஹால் மார்க் என அழைக்கப்படுகிறது அது முதல் தலைமுறையில் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்னும் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் ஒரு டேட்டா ரேட்ஸ் உடன் சுமார் 10 முதல் 40 ஜி எஸ் வரை அமைதிப்படுத்தப்பட்ட விகிதங்கள் முறைகளில் இவற்றைத் தாண்டி நீங்கள் செல்ல முடியாது எனவே நாம் கற்றது என்னவென்றால் இந்த எளிய முறை ஹால்மார்க் அடையாளமாக இருந்த முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை அமைப்புகள இப்போது உள்ள தற்போதைய தலைமுறைக்கு மாற்றப்பட உள்ளன அடுத்த தலைமுறையும் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் மாடுலேஷன் ஆகும் எனவே இப்போது ஆப்டிகல் கம்யூனிகேஷன் என்பது வீச்சு மற்றும் கட்டம் மாடுலேட்டிங் ஆகிய இரண்டையும் குறிக்கிறது எனவே பொதுவாக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இருபடி வீச்சு பண்பேற்றம் செய்ய வேண்டும் இதன் மூலம் வெவ்வேறு ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர்கள் கிடைக்கின்றன அல்லது அவற்றை செயல்படுத்துவது சிக்கலானது அல்லது சிக்கலான பண்பேற்ற தொழில்நுட்பங்களை செயல்படுத்த முதலில் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த தொகுதியின் வேலை என்னவென்றால் எளிமையான டிரான்ஸ்மிட்டர்களின் கட்டமைப்பிலிருந்து தொடங்குவோம் பின்னர் நாற்புற வீச்சுகளை மறைப்பதற்காக நாம் செல்லும்போது சிக்கலை நன்கு அளவிடுகிறோம் மாடுலேஷன் ஒரு வழக்கமான மற்றும் மிக உயர்ந்த மட்ட ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பார்ப்பதன் மூலம் தொடங்கினோம் எனவே நீங்கள் முதலில் தரவு மூலத்தை தொடங்க நீங்கள் ஒரு மூலத்தைக் source கொண்டிருக்க வேண்டும் இது இந்த தொகுதியில் டேட்டாவை உருவாக்குகிறது நாங்கள் பட்டியலிட்டுள்ள அனைத்து நன்மைகளும் டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுகிறது முதல் தொகுதிஎனவே எங்கள் சோர்ஸ் 1's மற்றும் 0's நிச்சயமாக இந்த 1's மற்றும் 0s எந்த இடத்திலிருந்தும் வரவில்லை அவை வெறும் சுருக்க அளவுகளாகும் இந்த 1's மற்றும் 0's அவை அனலாக் சிக்னலை மாற்றும் செயல்முறையால் பெறப்பட்டவை நீங்கள் தொலைபேசியில் பேசும்போது அல்லது உங்களிடம் தொடர்ந்து வேறுபட்ட அளவு இருக்கும்போது அது பைபர் பரவ டிஜிட்டல் தகவல் தொடர்பை பயன்படுத்துகிறது இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றுவதே முதல் வேலை ஆகும் இந்த செயல்முறை மற்றும் டிஜிட்டல் சிக்னல்கள் பொருத்தமான டிஜிட்டல் தரவை உருவாக்க குறியாக்கம் செய்யப்படுகின்றன இந்த டிஜிட்டல் உரையாடல் திட்டத்தின் எளிமையானது அனலாக் டிஜிட்டல் மாற்றம் என்பது பேசுவதைக் குறிக்கும் அனலாக் சிக்னல் 1's மற்றும் 0's இன் வரிசைகளாக மாற்றுவது மற்றும் அந்த 1's மற்றும் 0's ஐ நீங்கள் குறிக்கும் பொருத்தமான மின்னழுத்தம் அல்லது தற்போதைய நிலைகளை தேர்வு செய்ய வேண்டும் தகவல் மற்றும் அவற்றின் மேப்பிங் பிட்கள் 1's மற்றும் 0's இன் வரைபடத்தைப் பற்றி பேசுவோம் உடல் ரீதியான உணர்தல் மற்றும் இது தகவல்தொடர்பு சேனலை எவ்வாறு பாதிக்கும் என்பதை விளக்கும் இந்த செயல்முறைக்கு லைன் கோடிங் என்று பெயர் அடுத்த சில தொகுதிகளில் லைன் கோடிங் பற்றி பேசுவோம் ஆனால் இப்போதைக்கு நான் சோர்ஸ் வைத்திருக்கிறேன் என்று கருதுகிறேன் அதில் நான் ஒரு டேட்டாவை எடுத்து செல்கிறேன் அல்லது லேபிளிங் செய்யப்படுகிறது ஒரு டேட்டா உருவாக்கும் தொகுதி மற்றும் உற்பத்தி செய்யும் இந்த டேட்டா 1's மற்றும் 0's வடிவத்தில் இருக்கும் எனவே 1's மற்றும் 0's இன் வரிசை எனது டேட்டா வடிவத்தை உருவாக்கும் எனவே எந்த குறிப்பிட்ட நேரத்திலும் நான் அதை n எனக் குறிப்பிடுவேன் அதில் ஒரு டேட்டா dn உள்ளது 1's மற்றும் 0's களின் குழு மற்றும் இது இந்த டேட்டாவின் வரிசையாக இருக்கும் எனவே இதை மீண்டும் சரி செய்து எழுதுவதே சற்று சிறந்த வழியாகும் எனவே நான் ஒரு சோர்ஸ் இல் இருந்து டேட்டா சிம்பல்களை உருவாக்குகிறேன் எந்த நேரத்திலும் இதை 101101 என்று சொல்லும் தனித்துவமான நேரக் குறியீடுகளாக நீங்கள் நினைத்தால் n உங்களிடம் ஒரு டேட்டா பிட் உள்ளது இதை நான் dn மற்றும் dn எனக் குறிப்பிடுகிறேன் இது வானிலை 0 அல்லது 1 ஆக இருக்கலாம் இது எளிமையானது இந்த டேட்டா வரிசையை முயற்சிக்கும்போது சிக்கலானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் குறியீட்டு வகை பண்பேற்றத்திற்கு 1 பிட்டுக்கு மேல் பிரதிநிதித்துவப்படுத்த முயற்சிக்கும்போது அதை பற்றி பின்னர் பேசுவோம் எனவே உங்களிடம் சோர்ஸ் உள்ளது இது டிஜிட்டல் தகவல்தொடர்பு என்று முடிவு செய்யப்படுகிறது இது உங்களுக்கு டிஜிட்டல் வரிசையை தருகிறது பின்னர் அதை ஆப்டிகல் சிக்னலாக மாற்ற வேண்டும் லைன் கோடு அவுட்டைக் குறிக்கும் பொருட்டு நான் சொன்னது போல் லைன் கோடிங் பிளாக்யின் வெளியீடு இருக்கும் இந்த வரிசை நிச்சயமாக இருக்க வேண்டும் நாம் தற்போதைய மாடுலேஷன் முறையைப் பொறுத்து மின்னழுத்த பிளஸ் அல்லது தற்போதைய பிளஸின் வரிசை அவ்வாறு செய்யும்போது இந்த 1's மற்றும் 0's கள் சில பல்ஸ் வடிவங்களால் குறிக்கப்படும் இந்த பிளஸ் வடிவங்கள் நிச்சயமாக நேரத்தின் செயல்பாடுகள் இந்த பல்ஸ் வடிவம் 1's தான் அவை சென்று ஆப்டிகல் மாடுலேட்டர் தொகுதியை இயக்கும் எனவே இது குறிப்பிட்ட வரிசையை குறிக்கும் மின்னழுத்த பல்ஸ் v என்று கூறுவோம் அது குறிப்பிட்ட வரிசையை குறிக்கும் எனவே இது வரிசையாக இருக்கக்கூடும் பின்னர் இந்த இயற்பியல் மின்னழுத்தமாக அல்லது தற்போதைய மாறியாக மாற்றப்படும்போது அடுத்ததாக ஒரு ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர் வருகிறது இந்த ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர் அவசியம் நீண்ட முழு ஆப்டிகல் தகவல்தொடர்புக்கு நான் சொன்னது போல லேசர் மூலமாக இருக்கும் ஒரு உள்ளீடு இது ஒரு அரை கடத்தி லேசர் ஆகும் இது ஒளி மூலமாகப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த லேசர் மூலம் அதை நாம் பெயரிடுகிறோம் சில நிமிடங்களில் லேசரின் சில முக்கியமான பண்புகளுக்கு வருவோம் ஆனால் இப்போது அது ஒரு ஆஸிலேட்டரின் மின்சார ஒப்புமையை எங்களுக்கு வழங்குகிறது இந்த தொகுதியில் எங்கள் அனைத்து நோக்கங்களுக்காகவும்லேசரிலிருந்து வரும் இந்த ஒளியால் மாற்றியமைக்கப்படும் பிளஸ்கள் படி இந்த பல்ஸ்களை நினைவில் வைத்துக்கொள்ளும் அவை டிரான்ஸ்மிட்டருக்கு உள்ளீடு அல்லது லைன் கோடிங் பிளாக்கின் வெளியீடுகள் அதாவது இந்த பிளஸ்கள் நேரடியாக தகவல் அல்லது ஃபைபர் வழியாக அனுப்பப்படும் பிட் வரிசையை குறிக்கும் எனவே உங்களிடம் உள்ள பிட்கள் பிளஸாக மாற்றப்படுகின்றன அவை மின் கள மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தில் உள்ளன இந்த ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரால் ஆப்டிகல் டொமைனுக்கு மாற்றப்படும் எனவே இந்த செயல்முறை மின் இருந்து ஆப்டிகல் செல்லும் மின் சமிக்ஞையிலிருந்து செல்லும் செயல்முறையில் மின்சாரத்திலிருந்து ஆப்டிகலுக்குச் செல்வது தேவையில்லை நிச்சயமாக இந்த பிளஸ்கள் இருக்க வேண்டும் இது பொதுவாக மின்சாரத்திலிருந்து ஆப்டிகல் சிக்னல் வரை எந்த மின் சமிக்ஞையையும் செய்ய முடியும் இது எனது லேசரை மாடுலேட்டிங் செய்வதில் விருப்பமாக உள்ளது எனவே இது லேசரை மாடுலேட்டிங் செய்வதன் மூலம் தேர்வு செய்யப்படுகிறது ஆப்டிகல் உரையாடல் மின்சாரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே டிரான்ஸ்மிட்டர் பக்கமானது ஒரு வகைப்படுத்தப்படுகிறது ஒரு ஆப்டிகல் உரையாடலுக்கு மூலம் மின் இதனால் ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரின் வெளியீடு ஒளி மற்றும் இது இருக்கும் நான் சொன்னது போல் ஒளி பிளஸஸ் வடிவத்தில் இருக்கலாம் நீங்கள் ஆன் ஆஃப் கீயிங் செய்யும்போது அல்லது பிட் வரிசையின் தீவிரம் இது வேறுபட்ட சிக்னலாக இருக்கக்கூடும் இதில் கட்டம் மாற்றியமைக்கப்படலாம் நீங்கள் லேசர் ஒளியின் கட்டத்தை மாற்றியமைக்கும்போது அது சைன் வளைவு சமிக்ஞை ஆகும் எனவே நாங்கள் அதைப் பற்றி பேசுவோம் பின்னர் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரிலிருந்து வெளிவரும் ஒளி பின்னர் இது ஆப்டிகல் ஃபைபருக்கு வழங்கப்படும் எனவே இது ஆப்டிகல் ஃபைபருக்கு வழங்கப்படும் ஃபைபர் ஒளியைக் கொண்டு செல்லும் இது ஃபைபரின் ஒரு முனையில் உள்ளீடாகும் அது நடக்கும்இந்த ஒளி அலைகளை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளியில் உங்கள் ரிசீவரை நீங்கள் காணலாம் எனவே இது டிரான்ஸ்மிட்டர் தொகுதி மற்றும் இது ரிசீவர் பிளாக் ஆகும் நீங்கள் நிகழ்த்திய மாடுலேஷன் ஐ பொறுத்து நீங்கள் உண்மையில் உங்களை முதலில் கண்டறிந்து பின்னர் மாற்றியமைக்க வேண்டும் கண்டறிதல் என்பது ஒளியின் அளவுருக்களைக்கண்டறிதல்பெரும்பாலும் கட்டம் அல்லது வீச்சு அல்லது சக்தியைக் கண்டறிவதைக் குறிக்கிறது எனவே நீங்கள் முதலில் a ஐப் பயன்படுத்தி கண்டறிய வேண்டும் ஃபோட்டோ டிடெக்டர் பொருத்தமான சமிக்ஞையைப் பெறுவதற்கு பொருத்தமானதைக் குறைக்கிறது இது கடத்தப்பட்ட சமிக்ஞை நீங்கள் நிச்சயமாக இங்கே சில சமிக்ஞை செயலாக்கத்தை செய்து பின்னர் தரவு சின்னத்தை மீட்டெடுப்பீர்கள் எனவே நீங்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட தரவு சின்னங்களைவைத்திருக்கிறீர்கள் அனுப்பப்பட்ட தரவு வரிசை பெறுநரிடம் பெறப்படும் என்னவென்று பார்த்தால் இங்கே நடப்பது உங்களுக்கு ஆப்டிகல் டொமைன் உள்ளது ஆனால் ஒரு முறை போட்டோ டிடெக்டரை வைத்தவுடன் ஃபோட்டோ டிடெக்டரில் வைக்கும்போது நீங்கள் பெறுவது மின் சமிக்ஞை ஆகும் எல்லாம் சரியாக நடந்திருந்தால் அமைப்பில் சத்தம் இல்லை என்றால் இந்த மின் சமிக்ஞை இருக்கும் டிரான்ஸ்மிட்டர் பக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட மின் சமிக்ஞை எதுவாக இருந்தாலும் மின் சமிக்ஞையின் பிரதிகளாக இருங்கள் அப்படியென்றால் இழைக்கு இழப்பு கண்டறிதல் செயல்முறை இல்லை என்றால் சத்தம் இல்லை முழு அமைப்பிலும் தவறானது பின்னர் நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் உள்ளீட்டில் எதை வைத்துள்ளீர்கள் மின் சமிக்ஞை என்னவென்றால் நீங்கள் கண்டுபிடிப்பாளரிடம் பெறும் மின் சமிக்ஞை ஆகும் எனவே இழப்பு போன்ற சில அல்லாத கருத்தியலுடன் நீங்கள் சேர்த்தால் மின்சார பல்ஸ் வகைகள் தோன்றும் அவற்றின் வீச்சு சரியாக குறைவாக இருக்கும் உண்மையில் அதற்கு காரணம் உள்ளீட்டு ஒளியின் வீச்சு ஃபைபர் இழப்புகள் காரணமாக தானே குறைந்துவிட்டிருக்கும் எனவே இந்த வரைபடம் தெளிவானது மற்றும் ஒளி அல்லது ஒளி சமிக்ஞைகள் இருக்கும் ரிசீவர் பக்கத்தில் மின் சமிக்ஞைகளாக மாற்றப்பட்டு இருக்கும் அம்சத்தை அடையாளம் கண்டுள்ளனர் என்று நம்புகிறேன் எனவே ரிசீவர் பக்கமானது ஆப்டிகலை மாற்றுவதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது ஆப்டிகல் சிக்னலை மின் சிக்னலாக சமிக்ஞை செய்யுங்கள் எனவே ஆப்டிகல் சமிக்ஞையை மின் சமிக்ஞையாக மாற்றுகிறது ஃபோட்டோ டிடெக்டரைப் பயன்படுத்துவதன் மூலம் கண்டறிவதற்கான வழிமுறைகள் மற்றும் இது மின் மாற்றம் பொதுவாக ஆப்டிகல் என வகைப்படுத்தப்படுகிறது எனவே டிரான்ஸ்மிட்டர் ஒரு மிகப் பெரிய பட வழியில் ஆப்டிகல் மாற்றிக்கு மின்சாரம் என்று கருதப்படுகிறது மற்றும் பெறுநரை மின் மாற்றிக்கு ஆப்டிகல் என்று கருதலாம் டிரான்ஸ்மிட்டரில் டிஎன் இருந்தது டிரான்ஸ்மிட்டரில் ஒரே மாதிரியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் அல்லது பெறுநரிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் அதே தரவாக இருக்கும் சின்னங்கள் நிச்சயமாக நிஜ உலக ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்பு என்பது dn என்று அர்த்தமல்ல எப்போதும் dnʹ க்கு சமமாக இருக்காது சில பிழைகள் இருக்கும் A என அழைக்கப்படும் வடிவத்தில் நாம் எத்தனை பிழைகள் செய்கிறோம் என்பதன் மூலம் கணினி பிட் பிழை வீதத்தை வகைப்படுத்தப்படுகிறது எனவே வினாடிக்கு எத்தனை பிழைகளை நாம் செய்கிறோம் என்பதை அறியலாம் பெரும்பாலான டிஜிட்டலின் சிறப்பியல்பு யாதெனில் தகவல் தொடர்பு அமைப்புகள் பிட் பிழை வீதத்தை வழங்குகிறது உள்ளீட்டு சமிக்ஞை மின் சமிக்ஞை என்றால் என்ன அனலாக் சிக்னலில் அதை செயல்திறன் ஒன்றால் சிக்னலுக்கான சத்தம் விகிதம் அல்லது சில நேரங்களில் விலகல் விகிதத்திற்கு சமிக்ஞை வகைப்படுத்தலாம் எனவே சமிக்ஞை சிதைந்தது நான் சொன்னது போல் இன்று மிக நீண்ட தூர ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் மற்றும் உண்மையில் இன்று பெரும்பாலான தகவல்தொடர்புகள் டிஜிட்டல் வழிமுறையால் நடக்கும் எனவே நாம் சிறிது நேரம் அனலாக் பண்பேற்றத்தைப் பார்க்க மாட்டோம் சில டிரான்ஸ்மிட்டர்களைப் பார்த்த பிறகு நிச்சயமாக அனலாக் பண்பேற்றத்திற்கு வருவோம் டிரான்ஸ்மிட்டரின் கட்டமைப்புகளை தொகுதியின் மீதமுள்ள நேரத்தில் நான் விவரிக்க முயற்சிப்பேன் நீங்கள் உங்களிடம் உள்ள மூலத்துடன் தொடங்கும் இந்த குறிப்பிட்ட தொகுதி வரைபடத்தை மனதில் கொள்ள வேண்டும் இது மின்சாரமாக மாற்றப்பட வேண்டிய மூலத்தால் உருவாக்கப்படும் தரவு வரிசை பல்ஸ்களின் சமிக்ஞை இது வரி குறியீட்டு அல்லது இந்த வரியிலிருந்து குறியிடப்பட்ட துடிப்பு வடிவம் என அழைக்கப்படுகிறது ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டருக்கு உள்ளீடுகளாக நீங்கள் வழங்கும் மின் சமிக்ஞை ஒளிக்கு வருகிறது ஒரு டிரான்ஸ்மிட்டரிலிருந்து வெளிவரும் இந்த ஒளி எந்த மின் சமிக்ஞையையும் குறிக்கும் அதன் உள்ளீட்டிற்கு ஏற்றது மற்றும் இந்த ஒளி சமிக்ஞைகள் பண்பேற்றப்பட்ட ஒளி சமிக்ஞைகள் இழைகளால் எடுத்துச் செல்லப்படுகின்றன ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்தில் அவை கண்டறியப்பட்டு தேவைப்பட்டால் நீக்கப்படும் சில சமிக்ஞை செயலாக்கத்தைச் செய்யுங்கள் அவை இறுதியாக தரவு வரிசைக்கான உங்கள் தரவு சின்னம் வெளிப்படுகிறது இந்த BER ஐ நீங்கள் குறைக்க விரும்புகிறீர்கள் மிகவும் சிறிய பிழைகள் இருக்க விரும்புகிறீர்கள் எனவே கணினியின் பிட் பிழை விகிதத்தை அதன் குறைந்தபட்சமாக வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதைத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் எனவே இப்போது மூலத்திற்குச் செல்லும்போது இந்த தொகுதி வரைபடத்தை மனதில் கொள்ளுங்கள் நான் கூறியது போல் ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளுக்கு லேசர் சோர்ஸ் தேவை ஏனெனில் லேசர் எங்களுக்கு ஒளியை உருவாக்குகிறது மற்றும் ஃபைபர் மீது ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளியில் தகவல்களை எடுத்துச் செல்ல அந்த ஒளி மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவே நான் சொன்னது போல் லேசர்கள் லாங் ஹால் ஆப்டிகல் கம்யூனிகேஷன்long hall optical communications பயன்படுத்துகிறோம் அதன் செயல்பாட்டுக் கண்ணோட்டத்தைப் பொறுத்தவரை நான் கற்றல் முதல் வகுப்பில் ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் பற்றி பேசினேன் என்பதை நினைவில் கொள்க ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் அதை முழுமையாக புரிந்துகொள்ள மூன்று வெவ்வேறு அடுக்குகள் தேவை முதலில் உங்களிடம் செயல்பாட்டு அணுகுமுறை அல்லது செயல்பாட்டு அடுக்கு உள்ளது அதில் நீங்கள் எதைப் பற்றி கவலைப்படுகிறீர்கள் இந்த தொகுதிக்கான உள்ளீடு மற்றும் தொகுதியின் வெளியீடு என்ன எனவே இது இல்லாமல் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது ஒரு தொடர்பின் விவரங்களுக்குச் செல்லும்போது இது கணித ரீதியாகவும் வகைப்படுத்தப்படலாம் வரைபட ரீதியாகவும் பிற வழிகளிலும் கணித ரீதியாகவும் பின்னர் தேவைப்பட்டால் அதைப் பார்க்கவும் நாங்கள் விரும்புவோம் செயல்பாட்டுத் தொகுதி என்ன செய்கிறது என்பதை தெளிவுபடுத்த சில படங்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் எனவே இது செயல்பாட்டு அணுகுமுறை எனவே செயல்பாட்டு அடுக்கில் உங்கள் கவலை உள்ளீடு என்றால் என்ன வெளியீடு என்றால் என்ன மற்றும் இந்த இரண்டிற்கும் இடையிலான உறவு என்ன அடுத்த அடுக்கு இந்த செயல்பாட்டு அடுக்கை எந்த உடல் கூறுகள் உணரும் என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே நான் அதைச் சொன்னால் எனக்கு ஒரு வெளியீட்டைக் கொடுங்கள் இது சில காலத்திற்கு 0 ஐ உருவாக்கும் மற்றும் 1 க்கு 1 ஐ உற்பத்தி செய்யும் இந்த குறிப்பிட்டதை செயல்படுத்த நான் எந்த உடல் அமைப்பை உணர வேண்டும் என்பதைப் புரிந்து கொள்ள செயல்பாட்டு தொடர்பு எனக்கு தேவை அதனால் அது உடல் அடுக்கு அல்லது நான் அழைப்பது போல் உங்களுக்குத் தெரியும் இயற்பியல் சாதனங்களை நீங்கள் எங்கு பார்க்கிறீர்கள் நீங்கள் இயற்பியலைப் பற்றி புரிந்து வைத்திருப்பதால் எந்தவொரு இயற்பியல் சார்ந்த சாதனமும் சரியான செயல்பாட்டு தொடர்பை கொடுக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் இயற்பியல் அமைப்பில் சில குறைபாடுகள் இருக்கும் இந்த இயற்பியல் அமைப்பை எவ்வாறு வகைப்படுத்துவது அது அதன் வேலையைச் செய்கிறது ஆனால் அதன் வேலையை மிகச் சிறப்பாக செய்யவில்லை எனவே இயற்பியல் அமைப்பில் இருக்கும் இந்த சிக்கல்கள் எனது ஒட்டுமொத்த ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்பை பாதிக்கும் எனவே இது நாம் இருக்கும் மூன்றாவது மட்டத்தில் உள்ள ஒரு குறையுள்ள தொகுதியின் செயல்திறனுக்கு உதவுகிறது எனவே இவை மூன்று அடுக்குகளாகும் அவற்றில் மூலத்திற்காக இன்று நீங்கள் செயல்பாட்டு அணுகுமுறையை மட்டுமே ஒரு ஆதாரமாக பார்ப்போம் உங்களுடைய மின் தொடர்பு அமைப்புகளை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உங்களிடம் ஒரு கேரியரைக் கொண்டிருந்த வழக்கமான மின் தொடர்பு அமைப்பு உள்ளது இந்த கேரியர் பண்பேற்றப்பட்டதால் இங்கே ஒரு மாடுலேட்டர் தொகுதி உள்ளது உங்களிடம் உள்ள தரவு அல்லது சில நேரங்களில் செய்தி சமிக்ஞை என்று அடக்கப்படுகிறது பண்பேற்றப்பட்ட கேரியர் பெரும்பாலான மின்சாரங்களில் நாம் தேர்ந்தெடுத்த பல்வேறு வகையான கேரியர்களில் தகவல்தொடர்பு அமைப்புகள் சைனூசாய்டல் செயல்பாடுகளுடன் தொடர்பு கொள்ளத் தேர்ந்தெடுத்துள்ளன அல்லது சைனூசாய்டல் சமிக்ஞைகள் நல்ல சைனூசாய்டல் சிக்னலின் பண்புகள் என்ன சைனூசாய்டல் சமிக்ஞைகள் மூன்று அளவுருக்களால் அதாவது அதன் வீச்சு A அதன் அதிர்வெண் ω இது கோண அதிர்வெண் என வகைப்படுத்தப்படுகின்றன நீங்கள் அதிர்வெண்ணைக் குறிப்பிட விரும்பினால் அதை ஹெர்ட்ஸிலும் தேர்வு செய்யலாம் இந்த அதிர்வெண் ω ஆல் சந்தா s ஐ குறிக்கும் இது சமிக்ஞை அதிர்வெண் ஆகும் மற்றும் ஆப்டிகல் தகவல்தொடர்பு தொடர்பான ஆதாரம் சிக்னல் லேசர் என அழைக்கப்படுகிறது சிக்னல் லேசர் என்றால் என்ன சிக்னல் லேசர் இது உண்மையில் ஒரு லேசர் ஆகும் இது தகவல்தொடர்புக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சிக்னல் என்ற சொல் குறிக்கப்படுகிறது இந்த லேசர் டிரான்ஸ்மிட்டர் பக்கத்தில் காணப்படுகிறது மற்றும் அது சிக்னலில் இருந்து வெளிவரும் ஒளியால் லேசர் பண்பேற்றம் பெறுகிறது எனவேஇதுதான் இந்த s சந்தாவை நாம் வைக்க காரணம் ஆகவே இது வீச்சு A ஐக் கொண்டிருப்பதைக் கண்டால் இதை நீங்கள் ஒரு சக்தி P ஆல் வகைப்படுத்தலாம்பொதுவாக நீங்கள் இதைச் செய்ய மாட்டீர்கள் எனவே ஒளியியல் தகவல்தொடர்புகளில் சக்தி அடிப்படை அங்கமாகிறது எனவே சமிக்ஞை லேசரின் சக்தி என்பதை வேறுபடுத்துவதற்கு நாம் ஒரு சந்தாவை Ps ஐ வைக்கிறோம்வீச்சு மற்றும் சக்தி பொதுவாக √Ps உறவால் தொடர்புடையது எனவே வீச்சு √P கள் என சக்தியுடன் தொடர்புடையது எனவே இது வீச்சுக்கும் சக்திக்கும் இடையிலான ஒரு பொதுவான உறவாகும் எனவே நீங்கள் வீச்சை ஸ்கொயர் செய்யும்போது சக்தியைப் பெறுவீர்கள் எனவேஇந்த ஸ்கேரிங் என்பது இயல்பாக்கப்பட்ட பெருக்க சதுரம் ஆகும் பின்னர் அது கொடுக்கும் சக்தியைக் கணினியில் காணலாம் கட்ட பண்பேற்றப்பட்ட தகவல்தொடர்பு ஆப்டிகல் அமைப்புக்கு முக்கியமான மூன்றாவது அளவுரு கட்டம் நிச்சயமாக ஒரு சைனூசாய்டல் சமிக்ஞையில் இந்த கட்டம் இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட குறிப்பு சமிக்ஞையை மதிக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு சைனூசாய்டல் சமிக்ஞையை குறிப்பு என எடுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு கொசைன் அலையை உங்கள் குறிப்பு என எடுக்கலாம் பொதுவாக நாங்கள் கொசைன் சமிக்ஞையை எடுத்துக்கொள்கிறோம்இந்த மற்ற சமிக்ஞை அடையாளம் 90ᵒ இந்த கொசைன் அலை வடிவத்தால் பின்தங்கியிருக்கிறது எனவே இந்த அலை வடிவங்கள் உண்மையில் ∞ முதல் ∞ வரை நீட்டிக்கப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்க எனவே இதை நீங்கள் சமிக்ஞை S1 மற்றும் S1 என்றும்உங்கள் சமிக்ஞை S2 என்றும் அழைத்தால் S1 ஒரு சைனூசாய்டல் சிக்னலும் ஆனால் 90ᵒ இன் ஒரு கட்டத்தைக் கொண்டுள்ளது என்று கூறுகிறோம் இது இந்த குறிப்பிட்ட சமிக்ஞை S2 ஆல் பின்தங்கியிருக்கிறது சைனுக்கும் கொசைன் அலைக்கும் இடையிலான உறவு குவாட்ரேச்சர் கேரியர் மல்டிபிளெக்சிங் என அழைக்கப்படுகிறது இதன் அர்த்தத்தில் தரவை சைனுக்கும் கொசைன் அலைக்கும் வைக்க வேண்டும்பின்னர் அவற்றை இணைக்கவும் இரண்டுமே ஒரே அதிர்வெண்ணில் இருக்க வேண்டும்அது IQ பண்பேற்றம் என்று அழைக்கப்படும் விரைவில் IQ பண்பேற்றம் பற்றி பேசுவோம் எனவேஒரு சைனூசாய்டல் கேரியர் ஒரு சைனூசாய்டல் கேரியர் சக்தியை நன்கு வரையறுக்கிறது அல்லது அதற்கு சமமான வீச்சையும்நன்கு வரையறுக்கப்பட்ட ஒற்றை அதிர்வெண் ωs கொண்டுள்ளது பின்னர் அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தைக் கொண்டுள்ளது நீங்கள் கட்டத்தை மாற்றியமைக்காவிட்டால் அது மாறாது இது செயல்பாட்டு மட்டத்தில் உள்ளது அங்கு நான் ஒரு கேரியர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்கேரியர் ஒரு சமிக்ஞையை உருவாக்குவதை s என அழைப்போம்√Ps களால் கொடுக்கப்பட்ட பரவலானது cos st ϕ உடன் தொடர்புடையது மேலும் ϕ என்பது cos ωs தொடர்புடைய எந்த கட்டமும் ஆகும் இதற்கான உறவு நிச்சயமாக கேரியரின் வெளியீடு ஆகும் இது உள்ளீட்டு அயனியை செயல்பாட்டுக்கு எடுக்காதுஎனவே கேரியருக்கு எந்த உள்ளீடும் இல்லை ஆனால் ஒரு பிசிகல் லேசர் நீங்கள் வழங்க வேண்டிய மின்னோட்டத்தின் வடிவத்தில் உள்ளீட்டை லேசராக எடுக்கும் எனவேவெளியீட்டின் செயல்பாட்டு பார்வை புள்ளி கணித வெளிப்பாட்டின் வெளியீடு ஆகும் கேரியர் விளக்கம் சொல்லவில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவும் இந்த அலைவடிவம் ஆப்டிகல் டொமைனை விவரிக்கிறதா அல்லது மின் களத்தில் விவரிக்கப்படுகிறதாஏனெனில் ஒரு செயல்பாட்டு பார்வை புள்ளியின் நீங்கள் மின் களத்தில் அல்லது நீங்கள் ஆப்டிகல் களத்தில் இருக்கிறீர்களா என்பதைப் பொருட்படுத்தாமல் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இது மின் சைனூசாய்டல் சமிக்ஞையில் நன்றாகக் குறிக்கும் இது ஒரு ஒளியியல் சமிக்ஞையை குறிக்கும்ஒளி அதிர்வெண் ωs நீங்கள் அறிவீர்கள் இவை இரண்டின் வித்தியாசம் என்பது ஆப்டிகல் சிக்னல்களுக்கு இது தேரா ஹெர்ட்ஸின் வரிசையில் உள்ளது அதேசமயம் மின் சமிக்ஞைகள் பொதுவாக GHz வரை உள்ளதுபொதுவாக GHz வரை செல்லுங்கள் ஆப்டிகல் அதிர்வெண்கள் GHz வரை பொதுவாக எவ்வளவு மின் சமிக்ஞைகளுக்கு தள்ள முடியும் இந்த கட்டத்தை நான் கூறியது போல் பண்பேற்றம் அமைப்புகள் மாற்றியமைக்காவிட்டால் அது பொதுவாக தீவிரத்தன்மைக்கு பண்பேற்றம் அமைப்புகள் படத்தில் நுழையாது இந்த கட்டம் முற்றிலும் பொருள் தீவிரம் பண்பேற்றத்தில் உள்ளது அல்லது ஆன் ஆஃப் கீ சமிக்ஞைகள் இந்த கட்டம் முற்றிலும் பொருளில் உள்ளது இப்போது கொடுத்த இந்த மறைகுறியாக்கங்கள் ஒரு மறைகுறியாக்கமாகும் உங்கள் சமிக்ஞைகள் மற்றும் அமைப்புகளை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது செல்லக்கூடிய உறவை மனதில் கொள்ள வேண்டிய காலமாகும்அதிர்வெண் டோமிங்கிற்கு மற்றும் கேரியரின் வெளியீடாக நீங்கள் பெறுவதை விவரிக்கவும் ஆகவே அதிர்வெண்ணில் உள்ள கேரியரை நான் என்ன செய்கிறேன் என்பதை விவரிக்கிறேன் இங்கு அதிர்வெண் அச்சு அச்சு ωaxis ω என்று அழைக்கவும் பின்னர் நான் செய்யக்கூடிய சமிக்ஞையின் உருமாற்றத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இது ஒரு நல்ல சைனூசாய்டல் சமிக்ஞை என்பதால் எந்த கணித சிரமத்தையும் ஒதுக்கி வைக்க முடியும் இந்த வகை செயல்பாட்டின் காரணமாக நீங்கள் இதை ஒரு சைனூசாய்டல் சமிக்ஞையின் மறைகுறியாக்கம் ஃபுரியர் உருமாற்றத்தில் ஃபோரியர் உருமாற்றத்தைக் 2 டெல்டா செயல்பாடுகளால் கொடுப்பதாக வந்திருக்கலாம் இங்கே உங்களுக்கு 2 டெல்டா செயல்பாடுகள்உள்ளன அவை ωs மற்றும் ωs சமிக்ஞை அதிர்வெண்ணில் அமைந்துள்ளனஇது ஒரு உண்மையான சமிக்ஞை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்எனவே அது ஸ்பெக்ட்ரம் கொண்டிருக்கும் இது இரண்டு பக்க ஸ்பெக்ட்ரம்இதற்கு சில வீச்சுகள் உள்ளன எனவே இந்த வீச்சு √Ps 2 ஆகும் இது இருபுறமும் ஒரே வீச்சு மற்றும் கட்டத்திற்கும் ஒரு உறவு உள்ளதுஎனவே நீங்கள் அதிர்வெண் அடிப்படையில் பார்த்தால்மீண்டும் நீங்கள் ஃபோரியரின் கட்டத்தைப் பார்த்தால் s இன் உருமாற்றம் என்பது s இன் ஃபோரியர் உருமாற்றம் s ω என அழைக்கிறது எனவே இது ஒரு s ω இன் அளவைக் குறிக்கும் மற்றும் s ω இன் கட்டத்தைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்தால்இது ஒரு ϕ மற்றும் ϕ கட்டமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் என எழுதலாம் பின்னர் நான் ஃபோரியரை எடுத்துக் கொண்டால்இது ஒரு ωs அல்லது ωs டெல்டா செயல்பாடாக இருக்கலாம்மேலும் இது ஒரு கட்ட உறவாக இருக்கும் நீங்கள் கட்ட உறவை மாற்றலாம் இது ϕ அல்லது ϕ ஆனால் அவை ஒருவருக்கொருவர் பொறுத்து ஆண்டிசீமெட்ரிக் ஆக இருக்க வேண்டும் அவை அளவுகள் என்பது 0 அதிர்வெண்களுக்கு சமச்சீரானவை எனவே ஒரு கேரியரின் 0 அதிர்வெண் தன்மை ஒரு மின் சமிக்ஞைக்கு நன்றாக இருக்கும் அல்லது இது ஒரு ஆப்டிகல் சிக்னலுக்கு நேர டொமைன் மற்றும் அதிர்வெண் களத்தில் நன்றாக பொருந்தும் இப்போதுஎங்கள் ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்பில் இந்த கேரியர் ஒரு சமிக்ஞை அல்லது ஒரு லேசரால் ஒளி உருவாக்கப்படுகிறதுஎனவே இது ஒரு லேசரால் உருவாக்கப்படும் ஒளி என்று நாம் கருதுவோம்இந்த லேசர் பொதுவாக சில சக்தி ps மில்லில் இருக்கும்ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களுக்கான நீர் முகவர்உங்களுக்கு தேவையான இணைப்புகளைப் பொறுத்து ஒன்று முதல் 10 மில்லே நீர் அல்லது 1 முதல் 20 மில்லே நீர் என்று இருக்கும் இது அதிர்வெண் ωs என்பதன் தன்மையும் மற்றும் இது நான் சொன்னது போல சில THz அல்லது அதற்கு பதிலாக தொடர்புடைய அதிர்வெண் பெண் பேச்சாளர் THz இல் சரியாக இருக்கும்இதில் சில கட்டம் ϕphase ϕ இருக்கும் இது ஒற்றை அதிர்வெண் ஆப்டிகல் சமிக்ஞையாகும் பின்னர்ஒரு சிறந்த லேசர்ரில் கட்டம் ϕphase ϕ இல்லை என்று நீங்கள் பார்ப்பீர்கள்லேசர்ரில் பொதுவாக ஒரு ஸ்பெக்ட்ரம் உள்ளது நான் ஸ்பெக்ட்ரமின் ஒரு பாதியை இங்கே காண்பிக்கிறேன் ஸ்பெக்ட்ரம் உண்மையில் சமிக்ஞையைச் சுற்றியுள்ள ஒரு பரந்தofs இன் அதிர்வெண் அல்லது மைய அதிர்வெண் ωs அது அமைந்துள்ளது இந்த அகலமானது லேசரின் வரி அகலத்தால் கைப்படுத்தப்படுகிறது லேசருக்கு 0 அல்லாத வரி உள்ளது பிரபலமான மொழி அல்லது பிரபலமான சிந்தனை லேசரில் ஒரு வழி நீளம் உள்ளது குறிப்பிட்ட ஒற்றை நீளத்தை சுற்றி பரவுகிறது ஆனால் நடைமுறையில் ஒற்றை அலை இணைப்பு அல்லது ஒற்றை அதிர்வெண் லேசர இல்லை பெரும்பாலான ஒளிக்கதிர்கள் சில அளவு அகலங்களைக் கொண்டுள்ளனசில மெகா ஹெர்ட்ஸில் பொதுவாக அளவிடப்படுகிறது எனவே இந்த நாட்களில் நீங்கள்மெகா ஹெர்ட்ஸ் வரி அகலங்கள் கொண்ட சில நல்ல ஒளிக்கதிர்களைப் பெறுவீர்கள் எனவே இந்த வரி அகலம் பொதுவாக 100 கிலோஹெர்ட்ஸ் முதல் 1 மெகா ஹெர்ட்ஸ் வரை எங்கும் இருக்கும் வரி அகலத்தைக் கொண்டிருப்பதன் உட்பொருள் பற்றி பின்னர் பார்ப்போம் லேசரிலிருந்து உருவாக்கப்படும் ஒரு ஒளி அலையின் சக்தி நிலையானதாக இருக்காது ஆனால் அது உண்மையில் ஏற்ற இறக்கமாக இருக்கும்எனவே இந்த δp சீரற்ற ஏற்ற இறக்கத்தைக் குறிக்கும்எனவே லேசருக்கு நிலையான சக்தி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம்ஆனால் அது உண்மையில் ஒரு நிலையான சக்தியைக் கொண்டிருக்கவில்லைஅது ஒரு சராசரி சக்தி Ps உடன் ஏற்ற இறக்கங்கள் சுற்றி இருக்கும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ டிடெக்டர் கண்டுபிடிப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் லேசர் மற்றும் ஃபோட்டோ டிடெக்டர் கருவியை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஃபோட்டோ டிடெக்டர் எந்த சத்தத்தையும் உருவாக்கவில்லை என்றால் லேசர் தொகுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள்இது சில மில்லே வாட்டிற்கான சக்தி வெளியீடாகும்நீங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இது சிறப்பியல்பு சக்தியின் நிலையானது Ps இன் மதிப்பைக் கொண்டிருக்கும்இருப்பினும் நீங்கள் உண்மையான தரவை அளவீட்டைப் பார்த்தால் உண்மையான தரவு சராசரி சக்தி ஒன்று இருப்பதைக் காட்டுகிறது அந்த சராசரி சக்தியைச் சுற்றி இந்த ஏற்ற இறக்கங்கள் உள்ளன எனவே லேசர் ஒரு நிலையானதாக இல்லை மாறாக நேரத்துடன் மாறுகிறது நீங்கள் அதன் சக்தியை இரண்டு கூறுகளாக வகைப்படுத்தலாம் எனவே இது சராசரி மதிப்பைக் Ps மற்றும் அது ஒரு ஏற்ற இறக்கத்தைக் ΔP கொண்டுள்ளது எனவே இந்த பச்சை கோட்டை சிவப்பு கோட்டிலிருந்து கழிப்பதன் மூலம் ஏற்ற இறக்கங்கள் ΔP பெறப்படுகின்றன சரி அதனால் நீங்கள் அந்த பச்சை கோட்டை சிவப்பு கோட்டிலிருந்து கழிக்கும்போது சிவப்பு 0 சராசரி மதிப்பைக் கொண்டுள்ளதுஏனெனில் அது பச்சை கோட்டிலிருந்து கழிக்கப்படுவதால் இது ஏற்ற இறக்கமாக இருக்கும் எனவே இந்த ஏற்ற இறக்கங்கள் ΔP என்பது நேரத்தின் செயல்பாடாக நீங்கள் காண்பீர்கள் இது லேசரைப் பற்றிய எங்கள் செயல்பாட்டு விளக்கத்தை நிறைவு செய்கிறது இந்த கட்டத்தில் நாம் ΔP இன் இயற்பியல் அமைப்பிலும் வரி பிட்டிலும் குறைபாடுகளைக் காண்போம் இந்த வரி பிட் மற்றும் சக்தியின் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதைப் பார்ப்போம்அவைஎவ்வாறு ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை மற்றும் அதன் செயல்திறனை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை நாம் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பாடத்துடன் செல்லும்போது பார்ப்போம்